வணக்கம் அப்ரிசியேடிங் லிங்குஸ்டிக்ஸ் எ டைபோலஜிகல் அப்ரோச் எனும் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் பாடத்திற்கான பயிற்றுவிப்பாளர் அனிந்திதா சாஹூ நான் ஒரு மொழியியலாளர் யில் மொழியியல் தொடர்பான பல்வேறு படிப்புகளைக் கற்பிக்கிறேன் பாட விளக்கத்திற்குச் செல்லும் முன் பாடத்திலிருந்து நீங்கள் என்ன தெரிந்துகொள்ள வேண்டும் என்பதைக் காண்போம் இந்தப் பாடத்தின் முதன்மை நோக்கம் மொழியியல் சிக்கல்களின் அடிப்படைகளை டைபாலஜிகல் அணுகுமுறையில் புரிந்துகொள்வதாகும் இந்த டைபாலஜிகல் அணுகுமுறை மொழியின் பல்வேறு கூறுகளையும் உள்ளடக்கியது நாளைய சொற்பொழிவில் இந்தப் பாடத்திட்டத்தின் முக்கிய உள்ளடக்கமான டைபாலஜி என்பதை ஒரு கலைச்சொல்லாக விவாதிப்பேன் ஆனால் இன்று எனது கவனம் மொழியை எவ்வாறு புரிந்துகொள்வது என்பதில் இருக்கும் நான் மொழி என்று சொல்லும்போது நீங்கள் என்னவாக அதனைப் புரிந்துகொள்கிறீர்கள் மொழி என்றால் என்ன என்று சொல்ல முடியுமா பொதுவாக மிகவும் குறைவாகப் பயிலப்படும் டிசிபிலின்களில் மொழி ஆய்வுகளும் ஒன்றாகும் நாம் ஏதேனும் ஒரு மொழியைப் பேசுவதாலும் நம்மில் பெரும்பாலோர் பல மொழிகளைப் பேசுவதாலும் இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை நாம் பல மொழிகளைப் பேசுகிறோம் மூன்று மொழிகளைப் பேசுவோர் நம்மிடையே இருக்கலாம் நாம் இந்தியராக இருப்பதால் இது பொதுவான ஒன்று ஒரே நேரத்தில் நான்கு ஐந்து அல்லது ஆறு மொழிகளை அறிந்தவர்கள்கூட இருக்கிறார்கள் நீங்கள் முதலில் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் பல மொழிகளைப் பேசுவதால் நீங்கள் மொழியியலாளராக இருக்க முடியாது நீங்கள் "பாலிகிளாட்" என்று அழைக்கப்படுவீர்கள் ஆனால் உண்மையில் உங்களை மொழியியலாளர் என்று அழைப்பதற்கான அதிகாரத்தை அது அளிக்காது ஒரு மொழியைப் பேசுவது ஒரு மொழியைப் படிப்பது - என்ற இரண்டும் வெவ்வேறானவை இப்போது மொழியைப் பற்றிய மிக அடிப்படையான அல்லது முதற்கட்ட தகவல்களைப் பார்ப்போம் இந்த உலகில் யாரெல்லாம் மொழியைப் பயன்படுத்துகிறார்கள் நாம் மனிதர்களாக இருக்கிறோம் மற்ற உயிரினங்களுடன் ஒத்துழைக்கிறோம் இந்தப் புவிக்கோளத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல இன்னும் பல இனங்கள் இருக்கின்றன தாவரங்களும் விலங்குகளும் உள்ளன சுற்றிலும் பார்த்தால் யாரெல்லாம் மொழியைப் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்ல முடியுமா பந்தைப் பிடி உணவு சாப்பிடு உட்கார்ந்து கொள் என நான் சொல்வதை என் நாய் புரிந்து கொள்ளும் என்று நீங்கள் கூறலாம் இந்த வகையான சொற்கள் அல்லது சொற்றொடர்கள் நாய்களுக்குப் புரியும் ஆனால் அந்த நாய் உண்மையில் எந்த மொழியையும் பேசவில்லை இது ஒரு வகையான தகவல்தொடர்பு இதனை 'விலங்கு தொடர்பு' என்று அழைக்கிறோம் ஆனால் இங்கே இந்தப் பாடத்தில் நமது கவனம் மொழியில் இருக்கப் போகிறது நான் லேங்குவேஜ் என்று சொல்லும்போது ஆரம்பத்திலிருந்தே 'கேபிடல் எல்' என்றே குறிப்பிட்டேன் கேபிடல் எல் என்பது மொழியைப் பற்றியதாகும் இந்தக் கேபிடல் எல் என்பது இயற்கை மொழியைக் குறிக்கிறது இது மனிதர்களால் பேசப்படுகிறது ஆனால் 'ஸ்மால் எல்' என்பது பலவாறு இருக்கின்றது ஸ்மால் எல் என்பது சார்பில்லாத தனிப்பட்ட மொழிகளைக் குறிக்கும் ஆங்கிலம் போன்ற தனிப்பட்ட மொழிகள் ஸ்மால் எல் என்று அழைக்கப்படுகின்றன இந்தோ ஆரிய மொழியான ஒடியா உம் ஸ்மால் எல் ஆகும் பிரெஞ்சு ஒரு ஸ்மால் எல் இத்தாலியன் அல்லது ஐஸ்லாண்டிக் ஒரு ஸ்மால் எல் இவை சமூகத்தில் ஒருவருக்கொருவர் தொடர்புகொள்வதற்குப் பேசப்பெறும் மொழிகள் குறிப்பிடத்தக்க வகையில் மொழியானது எவ்வளவு பழையது என்று சொல்ல முடியுமா உண்மையில் இது மிகவும் பழையது இது மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தையது மனிதர்கள் மிக நீண்ட காலமாக இதைப் பயன்படுத்துகின்றனர் மனித இனத்தின் தொடக்கத்திலிருந்து தற்போதுவரையிலான பாதையை நீங்கள் வரைந்தால் மொழி எப்போதுமே மனிதர்களுக்காகவே இருந்து வருவதையும் மனிதர்களால் பயன்படுத்தப்படுவதையும் அறிய முடியும் பேசுவது என்பது நெடுங்காலமாக இருந்துவந்த போதிலும் எழுதுவது என்பது சமீபத்திய கண்டுபிடிப்புதான் அதனால்தான் அகரவரிசை எழுத்துக்கள் பேச்சு வகைகள் அல்லது பேச்சு உருப்படிகள் போல பழையதாக இல்லை எனவே இது சமீபத்திய கண்டுபிடிப்பு இது சமீபத்திய செயல்முறை முழுமையாக உருவாக்கப்பட்ட மொழி இல்லாத மனித சமூகம் இல்லை என்பதை முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் மனித சமூகம் முழுமையாக உருவான மொழியைக் கொண்டுள்ளது எனவே எல்லா மனிதர்களும் முழுமையாக உருவான மொழியைக் கொண்டுள்ளனர் என்றும் அதை அவர்கள் தகவல்தொடர்பு கருவியாகப் பயன்படுத்துகின்றனர் என்றும் கூறலாம் மொழி இன்னும் பல முக்கியமான படைப்புகளைச் செய்கிறது அந்த முக்கியமானவற்றுள் ஒன்று தொடர்புகொள்வது இருப்பினும் எழுத்து முறை மனிதர்களுக்கோ அல்லது மொழிகளுக்கோ இன்றியமையாதது என்பதை அறிந்து வியப்படைய வேண்டாம் உண்மையில் அப்படி இல்லை எழுத்து முறை முக்கியமானது ஆனால் கட்டாயமில்லை அதாவது அவசியமில்லை எழுத்துவடிவங்கள் இல்லாத பல மொழிகள் உள்ளன எனவே உங்களிடம் எழுத்துவடிவம் இல்லையென்றால் உங்களிடம் எழுத்து முறை இல்லை உங்களிடம் ஓர் அமைப்பு இல்லை ஆனால் எழுத்துவடிவம் கொண்ட வேறு எந்த மொழியையும் விட உங்கள் மொழி குறைவானது என்று பொருளல்ல குழந்தைகள் மொழியை எவ்வாறு உள்வாங்குகிறார்கள் என்பதைப் பற்றி சிந்தித்துள்ளீர்களா செயல்முறையாக மொழியைக் கையகப்படுத்தல் என்றால் என்ன நீங்கள் அதைப் பற்றி சிந்தித்தால் ஒரு குழந்தை படிக்கவும் எழுதவும் தாமதமாகத்தான் கற்றுக்கொள்கிறது என்பதை உணர்வீர்கள் நீங்கள் பள்ளிக்குச் செல்லத் தொடங்கியதும் புத்தகங்கள் மற்றும் குறிப்பேடுகள் எழுத்து அமைப்பு பேனா பென்சில் நிறைந்த உலகம் வெளிப்படும் ஆனால் இது மிகவும் தாமதமாக நடக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு இரண்டு இல்லையென்றால் மூன்று வயதாக இருக்கும்போது இது நடக்கிறது ஆனால் மொழி மிகவும் தொடக்கத்தில் வருகிறது எனவே ஒரு குழந்தையாக நீங்கள் முதலில் ஒரு மொழியைப் பேசுகிறீர்கள் பின்னர் நீங்கள் வாசிப்பு அல்லது எழுதும் முறைக்கு நகர்கிறீர்கள் மேலும் வாசிப்பதும் எழுதுவதும்கூட திறன்கள்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் அவை பேசுவதையும் கேட்பதையும் விட சிக்கலான திறன்கள் ஸ்டீவன் பிங்கர் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் மொழி ஓர் 'உயிரியல் உள்ளுணர்வு' என்று கூறுவார்கள் எனவே உயிரியல் உள்ளுணர்வால் நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள் இதன் பொருள் பசி தாகம் போன்ற பிற இயல்பானவற்றைப் போலவே மொழியும் ஒரு வகையான தேவை மொழியும் ஒரு உள்ளுணர்வாகும் ஒரு மனிதக் குழந்தை மொழியைப் பெறுவதை உங்களால் எப்பொழுதாவது தடுக்க முடியுமா மனிதக் குழந்தை உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருந்தால் அதற்கு எந்தப் பிரச்சனையும் இல்லை அக்குழந்தையினுடைய பேச்சு உறுப்புகள் அனைத்தும் அப்படியே இருந்து நன்றாகச் செயல்படுகின்றன எனில் ஒரு குழந்தை மொழியைப் பெறுவதை உங்களால் தடுக்க முடியாது அதனுடைய மொழியியல் சூழலைச் சில குறிப்பிட்ட மொழிக்கு உரியதாகக் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் ஆனால் அக்குழந்தைக்கு உடல் குறைபாடு இல்லையென்றால் அக்குழந்தை அதைப் பெற்றிடும் மொழி உண்மையில் ஒரு உயிரியல் உள்ளுணர்வு என்று நாம் சொல்வதற்கான காரணம் இதுதான் நான் குறிப்பிட்டுள்ளபடி எல்லோரும் மொழியைப் பற்றிக் கவலைப்படுகிறார்கள் எல்லோரும் மொழியைக் கொடுக்கப்பட்டதைப்போல எடுத்துக்கொள்கிறார்கள் ஏனெனில் பேசுவதில் நமக்கு மிகவும் பரிச்சயம் இருப்பதால் மொழியைச் சிரமமின்றிப் பயன்படுத்துவது எளிதாக உள்ளது நாம் ஒரு மொழியைப் பேசும்போது உண்மையில் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்வதற்கு எந்தவொரு உள்ளார்ந்த கவனத்தையும் செலுத்துவதில்லை இது இயற்கையாகவே நமக்கு வருவதைக் கருத்தில் கொண்டு நம் வாழ்க்கையில் மொழியின் முக்கியத்துவத்தைக் குறைத்து மதிப்பிடுகிறோம் எனது கருத்து என்னவென்றால் நீங்கள் இந்தப் பாடத்தை முடித்த பிறகு ஒரு மொழி என்றால் என்ன என்பதை மொழியின் புறப்பரப்பில் அறிந்து கொள்வது போதுமானதாக இல்லை என்பதைப் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஆழமானவை உள்ளன அவை மொழியியல் எனப்படும் இந்த டிசிபிலினை பாராட்ட உதவும் எனவே இந்த பாடத்தின் தலைப்பு அப்ரிசியேடிங் லிங்குஸ்டிக்ஸ் எ டைபோலஜிகல் அப்ரோச் இப்போது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கடைசி கருத்தைப் பார்ப்போம் இந்தப் பாடத்தின் மூலம் நான் மொழியியலை டிசிபிலினாக வரையறுக்கப் போகிறேன் பொதுவாகப் பேச்சு சரியானதா அல்லது தவறானதா ஒரு குழந்தை மொழியை எவ்வாறு பெறுகிறது என்ற இரண்டு முதன்மையான கேள்விகள் உள்ளன மொழியை விவாதிக்கும்போது அல்லது ஒரு உள்ளுணர்வாகக் கையாளும்போது அல்லது மொழி குறிப்பிடத்தக்கதாக உள்ளபோது இயல்பானதாக மொழி அமைப்பாக உள்ளதை இவை தெளிவுபடுத்துகிறது ஒரு குறிப்பிட்ட நபரின் பேச்சு சரியானதா அல்லது தவறானதா என்று நீங்கள் கூறும்போது அங்கு வேலை செய்வது உங்கள் உள்ளுணர்வு என்று அழைக்கப்படுகிறது நேட்டிவ் பேச்சாளராக உங்கள் உள்ளுணர்வு குறிப்பிட்ட ஒரு விசயம் சரியானதா அல்லது தவறானதா என்பதைப் புரிந்துகொள்ள உதவும் இப்போது மொழியைப் பற்றிய இந்தப் பொதுவான தகவலுடன் மொழியில் உண்மையில் யார் வேலை செய்கிறார்கள் என்பதைப் புரிந்துகொள்வோம் மொழி அல்லது மொழி ஆய்வு மொழி விவாதங்கள் முதலானவற்றில் பல்வேறுவிதமானர்கள் ஈடுபட்டுள்ளனர் மொழியைக் கையாளும் இத்தகையவர்களின் பட்டியல் பெரிதாகும் முதல் கருத்தை நீங்கள் பார்த்தால் அது ஸ்பீச் கரெக்சனிஸ்ட் என்று எழுதப்பட்டிருக்கும் பேச்சுத் திருத்தம் செய்பவர்கள் மொழிப் பயன்பாட்டில் உள்ள சிரமங்களையும் தடைகளையும் சரி செய்கிறார்கள் இந்தச் சரிசெய்தல் நிகழ்வு எழுதும் அமைப்பில் இருக்கலாம் அல்லது பேசும் அமைப்பில் இருக்கலாம் திருத்தம் செய்பவர்கள்தான் நீங்கள் எங்கே தவறு செய்கிறீர்கள் என்பதைக் குறிக்கப் போகிறார்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடையே உங்களுக்குச் சிக்கல் இருந்தால் எந்தக் குறிப்பிட்ட பயன்பாடு தவறானது என்று அவர்களிடம் சொல்லுங்கள் அவர்கள்தான் உங்களைத் திருத்த முயற்சிக்கிறார்கள் உங்கள் பேச்சை மாற்றியமைக்க முயற்சிக்கிறார்கள் அல்லது நீங்கள் சிறந்த பேச்சாளர் ஆக உங்களுக்கு உதவுகிறார்கள் தொடர்ந்து மொழித்திருத்தம் செய்யக்கூடிய ஆங்கிலம் கற்பிக்கும் ஆசிரியர்களின் மற்றொரு குழு உள்ளது அவர்கள் ஆங்கில மொழியையும் கையாளுகிறார்கள் இங்கே ஆங்கிலம் ஒரு ஸ்மால் எல் இது ஸ்மால் எல்1 எல்2 அல்லது எல்3 ஆக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆங்கிலம் என்ற தனிச்சொல்லை உச்சரிக்கும்போது அது அன்றாட பேச்சில் ஆங்கிலத்தின் பங்கு அல்லது பயன்பாட்டை வலியுறுத்துகிறது எனவே இலக்கண முறை என்றால் என்ன என்பதை ஆங்கில ஆசிரியர் உங்களுக்குச் சொல்வார் அதில் ஆங்கில விதிகள் எவ்வாறு இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல பேச்சாளராக இருக்க விரும்பினால் ஒரு குறிப்பிட்ட மொழியில் என்ன வகையான வெளிப்பாடுகள் இருக்க வேண்டுமோ அவை அனைத்தும் ஆங்கிலத்திற்கும் பொருந்தும் பொருளொன்று ஒருமை பெயர்ச்சொல்லையும் ஒருமை வினைச்சொல்லையும் கொண்டிருக்கும் சில நேரங்களில் பன்மை பொருள் பன்மை வினைச்சொல்லைக் கொண்டிருக்கும் எந்த டென்ஸ் இல் வினை வடிவம் என்னவாக இருக்கும் இவை அனைத்தும் ஆங்கில ஆசிரியர் உங்களுக்குச் சொல்லப்போகும் மொழியியல் சார்ந்த கலைச்சொற்கள் ஆகும் ஆங்கிலம் உண்மையில் ஒரு சுவாரஸ்யமான மொழி அதற்குப் பல காரணங்கள் உள்ளன முதலாவதாக இது பொது மொழி அல்லது இது உலகப் பயன்பாட்டை இணைக்கும் மொழி அதனால்தான் இது நிறைய சலுகைகளையும் நிறைய பெருமையும் சமூக மதிப்பையும் தரும் மொழியாக விளங்குகிறது இத்தகைய சூழலில் நீங்கள் ஆங்கிலத்தை ஒரு வெளிநாட்டு மொழியாகக் கருதும்போது அதன்மீதான பார்வை மாறுகிறது நீங்கள் வெளிநாட்டு மொழியாக ஆங்கிலம் கற்க முயற்சிக்கும்போது கற்றல் முறை அல்லது கற்றல் செயல்முறை சிறிது மாறுபடுகிறது அம்மாறுபாடு மூன்று வெவ்வேறு வழிகளில் உள்ளது ஆங்கிலம் ஒரு முதன்மை மொழி ஆங்கிலம் ஓர் இரண்டாம்நிலைமொழி மற்றும் ஆங்கிலம் ஒரு வெளிநாட்டு மொழி சான்றாக இந்தியர்கள் நம்மில் பெரும்பாலோர் ஆங்கிலத்தை இரண்டாம்நிலை மொழியாகக் கற்றுக் கொண்டோம் ஏனென்றால் இந்தி ஒடியா பங்களா மராத்தி தெலுங்கு தமிழ் மலையாளம் போன்ற மொழிகள் இந்திய சூழலில் முதல் மொழிகளாக உள்ளன இவை நமது முதல் மொழியாக இருக்கும் எனவே இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் இருக்கும் ஆங்கிலத்தை முதன்மை மொழியாகப் பேசும் மக்கள் உள்ளனர் இது ஸ்மால் எல் 1 எனப்படும் பிரிட்டிஷ்கார்கள் அமெரிக்கர்கள் கனடியர்கள் மற்றும் ஆஸ்திரேலியர்கள் அனைவரும் ஆங்கிலத்தைத் தங்கள் முதன்மைமொழியாக மொழியாகப் பேசுகிறார்கள் எனவே ஆங்கிலம் அவர்களுக்கு ஸ்மால் எல்1 ஆகும் சீனா ஜப்பான் மற்றும் கொரியா முதலான நாடுகள் ஆங்கிலத்தை ஒரு வெளிநாட்டு மொழியாகக் கற்பிக்கும் நாடுகளாக உள்ளன அவர்களின் கற்பித்தல் முறை நமது கற்பித்தல் முறையிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும் சரியான நேரத்தில் நாம் அதனைப் புரிந்து கொள்ள வேண்டும் மொழியைக் கையாளும் நபர்களின் அடுத்த வகை இலக்கியவாதிகள் இலக்கியவாதிகள் கவிதை புனைகதை புனைகதை அல்லாத இலக்கியப் படைப்பு ஆகியவற்றைப் படைக்கின்றனர் அனைத்து வகையான இலக்கியங்களும் மற்றும் படைப்பாக்கங்களும் படைக்கப்பட்டு வருகின்றன இங்கு மொழியானது இலக்கிய ஊடகமாகப் பயன்படுகிறது எனவே அவர்கள் தங்களது படைப்புகளுக்கு மொழியைப் பயன்படுத்துகிறார்கள் பின்னர் அவர்களே மொழியின் வளர்ச்சிக்கு மகத்தான பங்களிப்பு செய்கிறார்கள் மொழி தொடர்பான பிரச்சினைகளைக் கையாளும் உளவியலாளர்களும் உள்ளனர் அவர்கள் மனித மொழி விலங்கு மொழி என்று அழைப்பதற்குப் பதிலாக விலங்கு மொழியிலிருந்து மனித மொழி வேறுபட்டவை என்று கூறுவார்கள் அவர்கள் இதை மிகவும் பொதுவான கட்டமைப்பில் வைப்பார்கள் இதனை விலங்கு தொடர்பு என்று சொல்வார்கள் மொழியியல் அல்லது மொழிக் குறைபாடு உள்ளவர்கள் பேச்சு சிகிச்சையாளர் அல்லது உளவியலாளரிடம் செல்கிறார்கள் எனவே நீங்கள் மொழியை அணுக முயற்சிக்கும்போது விவாதிக்க வேண்டிய முக்கியமான பகுதியாக இது உள்ளது பின்னர் நம்மிடம் மானுடவியலாளர்கள் உள்ளனர் இந்த மானுடவியலாளர்கள் மொழி மற்றும் பண்பாடு தொடர்பான சிக்கல்களை முதன்மையாகக் கையாளுகிறார்கள் இவர்களின் முதன்மை கவனம் மொழி மற்றும் பண்பாட்டில் உள்ளது பிறகு இந்த முழுமையான மிசனரி முறை ஆங்கிலம் அல்லாத மொழி பேசும் பல நாடுகளுக்கு ஆங்கிலத்தை கொண்டு சென்றுள்ளது உலகின் பல நாடுகளில் கிறிஸ்துவத்தின் செல்வாக்கின் காரணமாக ஆங்கிலம் மதத்தின் மொழியாகக் கருதப்படுகிறது குறிப்பாக ஆங்கிலம் அல்லாத மொழி பேசும் நாடுகளில் மிசனரிகள் தங்கள் மத போதனை பற்றிய விழிப்புணர்வைப் பரப்புவதற்கும் பொதுமக்களுடன் தொடர்புகொள்வதற்கும் ஆங்கில மொழியை ஒரு கருவியாகப் பயன்படுத்துகின்றனர் பின்னர் நம்மிடையே வரலாற்றாசிரியர்கள் உள்ளனர் இவர்கள் மொழியையும் சமூகத்தையும் வரலாற்று கண்ணோட்டத்தில் அணுகுகிறார்கள் இவர்களை அடுத்து தத்துவவாதிகள் உள்ளனர் இவர்கள் லாஜிகல் சிண்டேக்ஸ்ஸைக் கற்க முயற்சிக்கிறார்கள் எனவே இது கவனத்திற்குரிய சொல் மொழியின் தத்துவத்தைப் பற்றி நீங்கள் சிந்திக்கும்போது 'லாஜிகல் சிண்டேக்ஸ்' என்ற சொல்லை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதைப் பற்றி அடுத்த வகுப்பில் விரிவாகப் பேசுவோம் பிறகு தகவல் தொடர்புப் பொறியாளர்கள் உள்ளனர் இந்தத் தகவல்தொடர்பு பொறியாளர்கள் பேச்சுரைகளைக் கையாளுகிறார்கள் அல்லது தொழில்நுட்பக் கண்ணோட்டத்தில் மொழியைக் கையாளுகிறார்கள் மேலும் இவர்கள் பொதுவாக வெவ்வேறு ஊடகங்கள் மூலம் செய்திகளை அனுப்ப முயற்சிக்கிறார்கள் நிறைவாக நம்மிடம் மொழியியலாளர்கள் உள்ளனர் மொழியியலாளர்கள் என்ன செய்கிறார்கள் மேலே குறிப்பிட்டுள்ள மற்றவர்கள் அனைவரும் மொழிகளில் செயல்படுகின்றனர் ஆனால் மொழி அவர்கள் ஆராய்ச்சியின் முக்கியக்கூறு அல்ல மாறாக அவர்கள் மொழியைப் பயன்படுத்துகிறார்கள் அல்லது அவர்கள் மொழியை விரிவுபடுத்தி அவர்களின் துறைசார் முக்கிய பகுதிகள் அல்லது முக்கிய சிக்கல்களைப் புரிந்துகொள்கிறார்கள் இருப்பினும் நம்மிடம் ஒரு மொழியியலாளர் இருக்கையில் மொழியியலாளரின் இறுதி உற்பத்தி மொழியாகவே இருக்கும் எனவே ஒரு மொழியியலாளர் மொழிகளைப் பயன்படுத்துவதன் மூலம் மொழிகளை ஆய்வு செய்கிறார் மேலும் நீங்கள் மொழியியலை ஒரு டிசிபிலினாகவும் மொழியியலாளரை ஒரு ஆராய்ச்சியாளராகவும் அணுகினால் இவர்களை நிபுணர்கள் என்று கூறுவேன் இவர்கள் மொழியின் வல்லுநர்கள் நீங்கள் இதைத் தொடங்கலாம் அல்லது இயற்கையான மொழி கேபிடல் எல் லிருந்து இதைத் தொடங்கலாம் பிறகு சுயாதீனமான அல்லது தனித்த மொழிகளுக்குச் ஸ்மால் எல் செல்லலாம் எனவே மொழியியலாளர்கள் ஒரு கேபிடல் எல் மற்றும் ஸ்மால் எல் கொண்ட மொழிகள் இரண்டையும் படிக்கும் ஆய்வுசெய்யும் வல்லுநர்கள் அவர்கள் அதில் என்ன வேலை செய்கிறார்கள் அவர்கள் முதன்மையாக மொழிகளைப் பற்றிய ஒழுங்கமைக்கப்பட்ட தகவல் கட்டமைப்பில் செயல்படுகின்றனர் எனவே அவர்களுக்கான மொழி ஒரு அமைப்பு இது ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு மற்றும் அதன் பல்வேறு பகுதிகளை அல்லது அதன் பல்வேறு களங்களை அவர்கள் ஆய்வுசெய்ய வேண்டும் மேலும் சோதனை செய்தல் மற்றும் பகுப்பாய்வு மூலமாகவும் செயலாற்றுகின்றனர் எனவே சோதனைசெய்தல் என்பது தரவுகளின் பரிசோதனை இது அனுபவ மொழியியல் தரவு ஆகும் அவர்கள் அவற்றைப் பகுப்பாய்வு செய்து பொதுமைப்படுத்தலுடன் வர முயற்சிக்கின்றனர் பிறமொழி நிபுணர்களுடன் ஒரு மொழியியலாளரின் உறவு குறித்து நான் ஒரு ஒப்புமை வரைந்தால் அது பியூர் கெமிஸ்டிரி மற்றும் கெமிக்கல் இன்ஜினியரிங் போன்றது பியூர் கெமிஸ்டிரி அடிப்படையானது நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் பற்றி நினைக்கும் போது நீங்கள் பியூர் கெமிஸ்டிரியிலிருந்து கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் வரிசைப்படுத்த வேண்டும் எனவே சிறிது நேரத்திற்கு முன்பு நான் குறிப்பிட்டுள்ள மொழிசார் வல்லுநர்களான உளவியலாளர் அல்லது மானுடவியலாளர் அல்லது மொழி திருத்தம் செய்பவர் அல்லது தகவல் தொடர்பு நிபுணராக இருங்கள் அவர்கள் அனைவரும் மொழியியலாளர்களிடமிருந்து நிபுணர்களாக நுண்ணறிவைப் பெறுகிறார்கள் மொழியைப் பற்றி நீங்கள் அதிகம் அறிந்திருந்தால் ஆராய்ச்சி சிறப்பாக இருக்கும் எனவே ஒரு மொழியியலாளர் முதன்மையாக முறையான அல்லது வடிவமைக்கப்பட்ட கண்ணோட்டத்தில் மொழிகளைப் ஆய்வுசெய்யும் ஒரு நிபுணர் இப்போது நாம் பார்ப்போம் மொழியியல் ஏன் கடினம் என்று நினைக்கிறீர்கள் இதில் என்ன கடினம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இது இயல்பாகவே கடினம் அல்ல பாடத்தைக் கருத்தில் கொள்வது பாராட்டத்தக்கது இந்த டிசிபிலினை நாம் பாராட்ட வேண்டும் எனவே நாம் பாராட்டினால் உண்மையில் அதனைக் கடினமென்று அழைக்க முடியாது ஏதாவது கடினமாக இருந்தால் தகர்க்க வேண்டியதாக இருக்கும் அதன்பிறகு அங்கு இனியவையாக ஏதும் இருக்காது ஏனென்றால் ஒவ்வொரு கடினமானவையும் இனியது இல்லை ஒவ்வொரு எளியவையும் இனியது இல்லை ஆனால் இயல்பாகவே மொழியியல் கடினம் அல்ல அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பல்வேறு காரணங்களால் தொடக்கத்தில் இது கடினம் தருவதாக இருக்கலாம் ஆனால் நான் இங்குக் கூறியுள்ள காரணங்களை நீங்கள் சமாளிக்க முடிந்தால் அது உண்மையில் அணுகுமுறை பிரச்சினை என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் உங்களை மிகவும் தொந்தரவு செய்யும் ஒரு விசயம் புதிய கலைச்சொற்களஞ்சியம் எனவே மொழியியலில் பயன்படுத்தப்பட்டுள்ள டிசிபிலின் ஸ்பெசிபிஃப்க் ஜார்கன் வாசகங்கள் நம்மிடம் இருப்பதைக் கருத்தில் கொண்டு சில நேரங்களில் நீங்கள் அதைச் சற்று மறைமுகமாகக் காணலாம் மேலும் கற்றல் அணுகுமுறை மொழியியலில் தேர்ச்சி பெற அல்லது மொழியியலைப் பாராட்ட உங்களுக்கு வேறு வகையான அணுகுமுறை தேவை நீங்கள் இன்னும் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் எனவே அணுகுமுறையில் கொஞ்சம் வேறுபாடு உள்ளது அதனால்தான் கற்பவர்கள் சிலர் மொழியியலை ஒரு கடினமான டிசிபிலினாகக் காண்கிறார்கள் மேலும் நம்மில் நிறைய பேருக்கு மொழியின் பேச்சு வடிவம் எழுத்து அல்லது இலக்கிய வடிவத்தினை தெளிவாக வேறுபடுத்திப் பார்க்க முடியவில்லை இவற்றுக்கிடையிலான உள்ளார்ந்த வேறுபாடுகள் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை மொழி மற்றும் அதன் வரிவடிவம் பற்றி நாம் சிந்திக்கும் போது இதுதான் தோன்றும் எந்தவொரு மொழிக்கும் வரிவடிவம் ஏன் முக்கியம் முக்கியமல்ல என்பதில் தவறான புரிதல் உள்ளது எனவே இந்தப் பாடத்தைப் பற்றிக் கற்பவர்களுக்கு ஒரு தெளிவான யோசனை இல்லை மேலும் சரியான மற்றும் தவறான பேச்சில் நாம் அதிக கவனம் செலுத்துகிறோம் சில சமயங்களில் நாம் வேறு மொழியில் பேசும்போது கொஞ்சம் வெட்கப்படுவோம் நான் சரியாக பேசவில்லை என்றால் என்ன ஆகும் என்று எப்போதும் நினைப்போம் எனவே இவைதான் நாம் மற்றவர்களுடன் வைத்திருக்கும் தயக்கங்களும் கூச்சமும் மேலும் நம்மிடம் விளக்கமான மற்றும் விதிமுறைகளுடைய இலக்கணம் என்று ஒன்று உள்ளது இது சில நேரங்களில் லேபர்சனுக்கு அல்லது மொழியியலின் தொடக்கத்தில் இருப்பவருக்குக் குழப்பமானதாக இருக்கிறது விளக்க இலக்கணத்தைக் கூறும்போது நமது கவனம் மொழியின் விளக்கத்தில் உள்ளது நாம் படித்து கொண்டிருக்கிறோம் நாம் இங்கே மொழித் தூய்மைவாதிகள் அல்ல ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகள் அல்லது ஒரு மொழி பின்பற்ற வேண்டிய ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு நாம் நம்மை கட்டுப்படுத்துவதில்லை நாம் இன்னும் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் இதுபோன்ற பிரச்சினைகளை நாம் வெளிப்படையான கண்ணோட்டத்துடன் கையாள வேண்டும் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மொழியை எதிர்கொள்ளும்போது அதன் விளக்க அம்சங்கள் என்ன என்பதை அடையாளம் காண்பதில் கவனமாக இருக்கவேண்டும் விளக்க அம்சங்களை பகுப்பாய்வு செய்ய முடிந்தால் அல்லது விவாதிக்க முடிந்தால் அந்த இலக்கணம் ஒரு விதிமுறை இலக்கணத்தை விட மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் எனவே விதிமுறை இலக்கணத்தால் நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள் ஏற்கனவே அங்கு வகுக்கப்பட்டுள்ள விதிகளின் தொகுப்பு உள்ளது அந்த விதிகளுக்கு எதிராக நீங்கள் செல்ல முடியாது ஒரு மொழியின் விதிகளை நீங்கள் கையாளும்போது நீங்கள் இடது மற்றும் வலது பக்கம் கூட பார்க்க முடியாது விதி x இந்தச் சொற்றொடருக்கும் விதி y இந்தச் சொற்றொடருக்கும் வழிவகுக்கிறது நீங்கள் எதையும் மாற்ற முடியாது இது மொழியின் தூய்மையான அணுகுமுறை எனவே நீங்கள் விதிமுறை இலக்கணத்தைப் பற்றிப் பேசும்போது நீங்கள் முதன்மையாக பின்பற்ற வேண்டிய விதிகளின் தொகுப்பில் கவனம் செலுத்துகிறீர்கள் பொதுவாக நாம் ஒரு மொழியியலாளராக விதிமுறையாளரைப்போல் இருப்பதைத் தவிர்ப்பதற்கு முயற்சிக்கிறோம் விளக்க இலக்கணங்களை அல்லது சில நேரங்களில் ஆய்வு இலக்கணங்களை நாம் பரிந்துரைக்கிறோம் அதைப் பற்றி நான் பின்னர் பேசுகிறேன் உங்களுக்கான எனது பரிந்துரை என்னவென்றால் இந்தப் பாடத்தைப் பற்றி உங்களுக்கு ஒரு யோசனை வந்தவுடன் நீங்கள் ஒரு மொழித் தூய்மையாளராக இருக்கக்கூடாது ஏனென்றால் நான் மொழிகளின் டைபாலஜி பற்றிப் பேசப் போகிறேன் மொழிகளுக்குள்ளும் வெளியிலும் இருக்கும் மொழி வகைகள் பற்றிப் பேசப்போகிறேன் வேறு பல வகையான மாற்றுகள் உள்ளன அந்த வகையில் சுயாதீனமான டிசிபிலின் மொழியியல் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நீங்கள் ஒரு தூய்மையாளராக இருக்கக்கூடாது எனவே இப்போது ஒரு மொழியியலாளரின் ஆய்வு என்ன செய்யும் என்று பார்ப்போம் ஒரு மொழியியலாளர் மொழிகளை ஸ்மால் எல் அல்லது கேபிடல் எல் கொண்டு விஞ்ஞான முறையில் ஆய்வு செய்கிறார் இது தொடர்பாக ஒரு மொழியியலாளர் பகுப்பாய்வு செய்யும் வெவ்வேறு நிலைகள் என்ன ஒரு மொழியியலாளர் ஒலி அமைப்பைக் கையாளும் ஒலிப்பு நிலைகளைப் பகுப்பாய்வு செய்கிறார் அவர் சொல் மற்றும் மார்ஃபிம் அமைப்பைக் கையாளும் மார்ஃபாலஜிகல் அளவுகளையும் பகுப்பாய்வு செய்கிறார் இது தொடரியல் நிலை பற்றியது அங்கு அனுப்பத்தக்க கேள்விகளையே நாம் விவாதிக்கிறோம் பின்னர் செமாண்டிக்ஸ் உள்ளது இது மொழியின் பொருள் அம்சத்தையும் இறுதியாக நடைமுறைவாதத்தையும் கொண்டுள்ளது இது பேச்சில் மொழியின் பயன்பாடு அல்லது பேச்சில் மொழியின் செயல்பாட்டை அதன் உண்மையான பொருள்தளத்தில் கையாள்கிறது எனவே இவை மொழி அல்லது மொழியியல் ஆய்வுகளின் முதன்மை களங்கள் ஆகும் எனவே நான் இந்தப் பாடத்திட்டத்தை ஒரு டைபாலஜிகல் கண்ணோட்டத்தில் அணுகப்போகும்போது இந்த உருப்படிகள் அனைத்தையும் பற்றிச் சுதந்திரமாகப் பேசப் போகிறேன் எனவே ஒலியியல் டைபாலஜி மார்ஃபாலஜிகல் டைபாலஜி தொடரியல் டைபாலஜி செமாண்டிக் டைபாலஜி மற்றும் நடைமுறை டைபாலஜி பற்றி விவாதிப்பேன் எனவே மீதமுள்ள கலந்துரையாடல்களில் டைபாலஜி ஆய்வுகளின் இந்தத் துணைப்பிரிவுகளுடன் இதைத் தொடங்குவோம் மொழியியல் ஆய்வுகள் என்று நீட்டிக்கப்பட்ட கருத்துகள் என்ன என்பதையும் நான் உங்களுக்கு ஒரு யோசனையாக தருகிறேன் அடுத்த விரிவுரையில் இதைப் பற்றி விவாதிப்போம் குறிச்சொற்கள் இயற்கை மொழி மொழிகளின் டைபாலஜி மொழி கையகப்படுத்தல் இயல்பாய்ப் பேசுபவரின் உள்ளுணர்வு விஞ்ஞான முறை அனுபவ மொழியியல் தரவு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு விளக்க இலக்கணம் பொதுமைப்படுத்தல்